முதலாவதாக காப்புரிமை விண்ணப்பத்துடன் அது தற்காலிகமானதா அல்லது முழுமையானதா என்ற விபரம் இருக்க வேண்டும் ஒரு தற்காலிக விண்ணப்பத்திற்கும் முழுமையான தற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளோம் முதலில் ஒரு தற்காலிக விண்ணப்பத்தை நீங்கள் தாக்கல் செய்ய விரும்பினால் அதைப் பின்பற்றி 12 மாத காலத்திற்குள் ஒரு முழுமையான விபரக் குறிப்பை நீங்கள் தாக்கல் செய்ய வேண்டும் எனவே தற்காலிக விபரக்குறிப்பு உங்களுக்கு முன்னுரிமை பெற்றுத்தரும் ஆனால் 12 மாதத்திற்குள் நீங்கள் அதைத் தொடர்ந்து ஒரு முழுமையான விபரக் குறிப்பைச் சமர்ப்பிக்க வேண்டும் இப்போது விண்ணப்பத்தைத் தாக்கல் செய்யும்போது இரண்டாவது தேவை என்னவென்றால் வரைபடங்களின் தேவை உங்கள் கண்டுபிடிப்பை வரைபடங்களின் மூலம் விவரிக்க முடிந்தால் நீங்கள் வரைபடங்களைச் சேர்க்க வேண்டும் உதாரணமாக பெரும்பாலான இயந்திரக் கண்டுபிடிப்புகள் இயந்திர மற்றும் நகரும் பாகங்கள் சம்பந்தப்பட்ட கண்டுபிடிப்புகளுக்கு வரைபடங்கள் தேவைப்படலாம் நீங்கள் வரைபடங்களைச் செய்யாவிட்டாலும் காப்புரிமை அதிகாரி உங்கள் காப்புரிமை விண்ணப்பத்தை விசாரிக்கும்போது காப்புரிமை பற்றிய வரைபடங்களைக் கேட்கக் கூடும் ஒரு விண்ணப்பத்தைத் தாக்கல் செய்யும்போது நீங்கள் காப்புரிமை அலுவலகத்திற்கு வழங்கவேண்டிய மூன்றாவது விஷயம் வெளிநாட்டுத் தாக்கல் தொடர்பான விவரங்கள் நீங்கள் இந்தியாவில் ஒரு விண்ணப்பத்தைத் தாக்கல் செய்து விட்டு அதைத் தொடர்ந்து உலகெங்கிலும் விண்ணப்பங்கள் வெளிநாட்டு விண்ணப்பங்கள் என்று சமர்ப்பித்து இருந்தால் அந்த விண்ணப்பங்களை வைத்திருப்பது குறித்து இந்தியக் காப்புரிமை அலுவலகத்திற்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டும் இது பெரும்பாலும் என்ன காரணத்திற்கு என்றால் மற்ற காப்புரிமை அதிகாரிகள் இதே விண்ணப்பத்தை எவ்வாறு கையாளுகிறார்கள் என்பதை அறிய காப்புரிமை அலுவலகம் விரும்புகிறது எனவே ஒரு விண்ணப்பதாரர் தாக்கல் செய்ய வேண்டிய படிவம் 3 இல் ஒரு அறிக்கை உள்ளது இந்த விண்ணப்பத்துடன் விண்ணப்பதாரர் தாக்கல் செய்ய வேண்டிய நான்காவது விஷயம் முன்னுரிமை ஆவணம் சில சந்தர்ப்பங்களில் ஒரு முன்னுரிமை ஆவணம் உங்களிடம் இருக்கலாம் இது வெளிநாட்டு காப்புரிமை அலுவலகத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணமாகும் இப்போது நீங்கள் மரபுப்படி விண்ணப்பிக்கும் வழி அல்லது பிசிடி வழியைப் பின்பற்றும்போது நீங்கள் ஒரு முன்னுரிமை ஆவணத்தைத் தாக்கல் செய்கிறீர்கள் முன்னுரிமை ஆவணத்தின் அடிப்படையில் நீங்கள் ஒரு முன்னுரிமையைப் பெறுகிறீர்கள் அதன்மூலம் பல்வேறு நாடுகளில் நுழையும் வாய்ப்பைப் பெறுகிறீர்கள் எனவே மரபுப்படி விண்ணப்பிக்கும் முறையில் நீங்கள் பயன்படுத்திய முன்னுரிமை ஆவணம் எதுவாக இருந்தாலும் அதன் நகல்களை இந்தியக் காப்புரிமை அலுவலகத்திற்கு வழங்க வேண்டும் பின்னர் கண்டுபிடிப்பாளர் நிலையைப் பொறுத்தவரை கண்டுபிடிப்பாளர் யார் என்பது குறித்து ஒரு அறிவிப்பு இருக்கவேண்டும் கண்டுபிடிப்பாளர் பெயர் தேசியம் மற்றும் முகவரி ஆகியவை இருக்க வேண்டும் அதன்பின் உங்கள் சார்பாக சட்டபூர்வமாகச் செயல்பட ஒரு வழக்கறிஞரின் அதிகாரத்தை வழங்கும் படிவத்தையோ அல்லது படிவம் 26 இன்படி வழக்கறிஞரின் அதிகாரத்திற்குப் பதில் ஒரு காப்புரிமை முகவராக உங்கள் சார்பாக செயல்பட ஒருவருக்கு அங்கீகாரம் வழங்கும் படிவத்தையோ தாக்கல் செய்யவேண்டும் பின்னர் தேவையான கட்டணங்கள் செலுத்த வேண்டும் உரிமைக்கான சான்று விண்ணப்பம் செய்வதற்கான உரிமை ஆகியவை வழங்கப்பட வேண்டும் இப்போது இதற்கு முன்னர் விண்ணப்பத்தைத் தாக்கல் செய்யும் போதே இதைச் செய்ய வேண்டியிருந்தது இப்போது அந்த விதி நீக்கப்பட்டுள்ளது நீங்கள் விண்ணப்பித்த பிறகும் உரிமைக்கான ஆதாரத்தைத் தாக்கல் செய்ய உங்களுக்கு நேரம் வழங்கப்பட்டுள்ளது விண்ணப்பித்த பிறகு இப்போது உரிமைக்கான சான்றைத் தாக்கல் செய்ய முடியும் உரிமைக்கான ஆதாரம் குறித்து நாம் ஏற்கனவே விவாதித்தோம் ஒரு கண்டுபிடிப்பாளர் தனது கண்டுபிடிப்பை இன்னொரு நபருக்கு வழங்கும்போது அது அவரது முதலாளியாக அல்லது அவர் பணிபுரியும் நிறுவனமாக இருக்கலாம் அந்த நிலையில் அந்த நிறுவனம் தனது காப்புரிமை விண்ணப்பத்தைத் தாக்கல் செய்யும்போது அது தன் உரிமைக்கான ஆதாரத்தைக் காட்ட வேண்டும் கண்டுபிடிப்பாளர் எப்படி தனது கண்டுபிடிப்பை நிறுவனத்திற்கு கொடுத்தார் என்பது ஆவணங்களுடன் நிரூபிக்கப்பட வேண்டும்